இன்டர்கனெக்டிங் மாடலிங் பற்றிய விரிவுரையுடன் தொடங்குவோம் இன்டர்கனெக்டிங் மாடல் என்றால் என்ன என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சிப்போம் சுற்று தளவமைப்பை உருவாக்கும்போது அதில் என்ன இருக்கிறது என்பதை பிஸிக்கல் வடிவமைப்பில் நாம் பார்த்தோம் இதில் அடிப்படை செயலில் உள்ள கூறுகள் போன்ற டிரான்சிஸ்டர்கள் மற்றும் டிரான்சிஸ்டர்களைப் பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்ட கேட்கள் மற்றும் அவற்றின் இன்டர்கனக்க்ஷன்ஸ்களை கொண்டுள்ளது சிலிக்கான் தரையில் 2 புள்ளிகளுக்கு இடையில் சில வயர்கள் அல்லது இன்டர்கனக்க்ஷன்கள் இயங்கும்போது அந்த இன்டர்கனக்க்ஷன்களின் பண்புகள் என்னவாக இருக்கும் நாம் அந்த பண்புகளை முக்கியமான 2 கோணங்களில் பார்ப்போம் ஒன்று ரெசிஸ்டிவ் பண்புகளாகவும் இரண்டாவது கேப்பாசிட்டிவ் பண்புகளாகவும் இருக்கும் எந்த வகையான தாமத பண்புகள் மற்றும் நாய்ஸ் கப்லிங் என்பதை புரிந்து கொள்ள அல்லது பகுப்பாய்வு செய்ய இந்த வயர்களின் ரெசிஸ்டிவ் மற்றும் கேப்பாசிட்டிவ் பண்புகள் முக்கியமானதாக இருக்கும் என்பதைப் பின்னர் பார்ப்போம் இந்த வகையான குணாதிசயங்கள் அந்த இன்டர்கனக்க்ஷன் லைனில் இணைக்கப்படலாம் லைன்களின் அளவைப் பற்றி நிறைய சிக்கல்கள் உள்ளன லைன்கள் குறுகியதாக இருக்க வேண்டுமா அது அகலமாக இருக்க வேண்டுமா அல்லது வேறு ஏதேனும் வகையாக இருக்க வேண்டுமா இன்டர்கனக்க்ஷன் மாடலிங்ல் இந்த சிக்கல்களை நாம் பார்ப்போம் ஒரு நவீன VLSI சிப்பில் டிரான்சிஸ்டர்கள் உள்ளன ஆனால் சிப் பகுதியின் அதிக சதவீதம் இன்டர்கனக்ட்களால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறது இப்போதெல்லாம் டிரான்சிஸ்டர்கள் மிகச் சிறியதாகி விட்டன மேலும் செயல்பாட்டு சுற்றுகளை உருவாக்க டிரான்சிஸ்டர்களை இணைக்கும் வழி சிப் பகுதி மற்றும் தாமதத்தின் அடிப்படையில் இன்டர்கனக்க்ஷன்ஸ் ஆதிக்கம் செலுத்துகின்றன இப்போது ஒரு தளவமைப்பைக் குறிக்க பல வழிகள் உள்ளன இங்கே நாம் ஸ்டிக் வரைபடத்தை பயன்படுத்தி விளக்க விரும்புகிறோம் ஸ்லைடு நேரம் 0253 ஐப் பார்க்கவும் இதை ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்க முயற்சிப்போம் CMOS நாட் கேட்டின் உதாரணத்தை எடுத்துக்கொள்கிறோம் CMOS நாட் கேட்டின் திட்ட வரைபடம் இப்படி இருக்கும் 2 டிரான்சிஸ்டர்கள் இருக்கும் இது p வகையாக இருக்கும் இது n வகையாக இருக்கும் இவை உள்ளீடு A மற்றும் இது வெளியீடு f ஆக இருக்கும் இது மின்சாரம் VDD ஆக இருக்கும் இது கிரவுண்ட் ஆக இருக்கும் இப்போது நாம் இந்த CMOS நாட் கேட்டின் தளவமைப்பைப் பார்க்கிறோம் நாம் பின்னர் தளவமைப்பு அம்சங்களுக்கு வருவோம் ஆனால் தளவமைப்பு எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதைப் ஒரு திட்டவட்டமான பக்கத்தின் மூலம் பார்ப்போம் இந்த 2 டிரான்சிஸ்டர்கள் p வகை மற்றும் n வகைக்கு இது ட்ரைன் என்றால் இது சோர்ஸ் ஆக இருக்கும் நாம் கன்வென்ஸனை தலைகீழாக மாற்றலாம் இது ட்ரைன் என்றால் இதுதான் சோர்ஸ் ஆகும் ஒரு டிரான்சிஸ்டரின் சோர்ஸ் மற்றொரு டிரான்சிஸ்டரின் ட்ரைன் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த சேனல் டிபியுஸ்சன் அடுக்கில் உருவாகிறது இப்போது வழக்கமாக ஒரு வண்ண குறியீட்டு முறை உள்ளது இந்த வண்ண குறியீட்டைப் பின்னர் பார்ப்போம் இது புள் டவுன் டிரான்சிஸ்டருக்கான ட்ரைன் டு சோர்ஸ் டிபியுஸ்சன் லேயர் புள் அப் டிரான்சிஸ்டரை வேறு நிறத்தில் காண்பிப்போம் அதை புள்ளியிட்டதாகக் காண்கிறோம் இது பழுப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது இந்த சோர்ஸ் மற்றும் ட்ரைன் இணைக்கப்பட வேண்டும் ஒரு தொடர்பு இணைப்பு இருக்க வேண்டும் இது பொதுவாக ஒரு பெரிய x வகையான குறியீட்டால் ஒரு தொடர்பு இருப்பதைக் குறிக்கப்படுகிறது இவை 2 டிபியுஸ்சன் பகுதிகள் இது p வகை டிரான்சிஸ்டருக்கானது இது n வகை டிரான்சிஸ்டருக்கானது மேலே VDD மற்றும் கீழே கிரவுண்ட் லைன் இயங்க வேண்டும் VDD மற்றும் கிரவுண்ட் லைன்கள் மற்றொரு நிறத்தால் குறிக்கப்படுகின்றன இது VDD உலோகக் கோடு இது கிரவுண்ட் லைன் மீண்டும் இந்த டிபியுஸ்சன் பகுதிகள் இந்த VDD மற்றும் கிரவுண்ட்வுடன் இணைக்கப்பட வேண்டும் இங்கே மற்றொரு இணைப்பு நன்றாக உள்ளது இந்த வெளியீட்டை இங்கிருந்து எடுக்க வேண்டும் இது தான் 2 சோர்ஸ்சயும் மற்றும் ட்ரைன்னயும் இணைக்கும் இடம் இங்கிருந்து ஒரு வெளியீட்டை எடுக்க வேண்டும் இந்த வெளியீட்டை வெவ்வேறு அடுக்குகளில் எடுக்கலாம் நாம் அதை உலோகத்தில் எடுத்துக்கொண்டால் நீலமானது உலோகத்திற்கான கன்வென்ஸன் இங்கே நாம் f வெளியீட்டைப் பெறுகிறோம் இந்த 2 டிரான்சிஸ்டர்களின் கேட்களுடன் உள்ளீடுகளை இணைக்க வேண்டும் இது இப்படி குறிப்பிடப்படுகிறது மற்றொரு வித்தியாசமான சிவப்பு வண்ண கன்வென்ஸன்னை பயன்படுத்துகிறது இது நம் A ஐ குறிக்கும் இந்த CMOS இன்வெர்ட்டரின் தளவமைப்பு எப்படி இருக்கும் இப்போது இந்த வெவ்வேறு பிரிவுகளின் அகலம் இவை நாம் பேசும் இன்டர்கனக்ட் இவை லைன்கள் அல்லது வயர்கள் சில வகையான வயர்கள் சில சமிக்ஞைகளையும் சுமந்து செல்லும் சில வயர்கள் உலோக லேயர்களாக இருக்கும் நீலம் உலோகமாகும் சிவப்பு என்பது பாலிசிலிகான் இது கேட்களை உருவாக்குகிறது பச்சைகள் மற்றும் புள்ளியிடப்பட்ட பகுதிகள் டிபியுஸ்சன் பகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த வகையான குறியீடு அல்லது இந்த வகையான வரைபடம் சில நேரங்களில் திட்டவட்டமான தளவமைப்பு அல்லது சில நேரங்களில் குறியீட்டு தளவமைப்பு என்றும் குறிப்பிடுகிறோம் ஆனால் பொதுவாக குறியீட்டு வழிமுறையானது ஒவ்வொரு பகுதியும் ஒரு வண்ணம் அல்லது வேறுபட்ட நிழலால் குறிக்கப்படுகிறது அடுத்த கேள்வி என்னவென்றால் இந்த லைன்களின் அகலம் மற்றும் செப்பரேஷன்கள் எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருந்தால் அத்தகைய விரிவான வரைபடத்தை வரைய வேண்டிய அவசியமில்லை ஒவ்வொரு பகுதியையும் ஒரே லைனில் நாம் குறிக்கலாம் இப்போது வரைபடம் இது போன்று இருக்கும் இங்கே பயன்படுத்தப்படும் அதே வண்ண கன்வென்ஸன்னை நாம் பயன்படுத்துகிறோம் சிவப்புடன் இது போன்ற ஒரு இணைப்பு இருக்கும் மேலும் இந்த தொடர்புகளை இந்த சிறிய x குறியீடுகளால் குறிப்பிடலாம் இது ஒரு சமமான தளவமைப்பு மற்றும் இது ஸ்டிக் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு ஸ்டிக் வரைபடம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஒவ்வொரு லைனின் அகலம் 0 ஆக குறிப்பிடப்படுகின்றன இது ஒரு ஸ்டிக் போன்றது ஆனால் நீல நிறமானது உலோகத்தை குறிக்கிறது நாம் இது போன்ற ஒரு லைன்யை வரையும்போது இந்த லைனின் குறைந்தபட்ச அகலம் என்னவாக இருக்க வேண்டும் என்பது மறைமுகமாக அறியப்படுகிறது இந்த குறைந்தபட்ச அகலம் மற்றும் செப்பரேஷன்கள் விதிகள் போன்ற சிக்கல்களை பின்னர் பார்ப்போம் ஒரு பாலிசிலிகான் லைன் மற்றும் உலோக லைன் இணையாக இயங்கி கொண்டிருந்தால் அவற்றுக்கிடையே குறைந்தபட்ச செப்பரேஷன் என்னவாக இருக்க வேண்டும் போன்ற விதிகள் ஏற்கனவே அறியப்பட்டுள்ளன இங்கே நாம் ஸ்டிக் வரைபடத்தை வரைந்தால் ஸ்டிக் வரைபடத்தை நேரடியாக தளவமைப்பாக மாற்றிவிடலாம் வழக்கமாக ஒரு வடிவமைப்பாளர் ஒரு தளவமைப்பை உருவாக்கும்போது ஸ்டிக் வரைபடமாக உருவாக்கப்படும் நாம் சொன்னது போல் ஸ்டிக் வரைபடத்தில் நாம் வரைந்த லைன்கள் செட் அளவுகள் ஆகும் செட் அளவுகள் என்பது அகலம் மற்றும் செப்பரேஷன்கள் என்று பொருள் வயர்கள் பல லேயர்களில் உள்ளன ஏனென்றால் கம்பிகள் உலோகத்தில் மட்டும் இருக்க அவசியமில்லை இந்த வரைபடத்தைப் போலவே சில வயர்கள் உலோகத்திலும் சில டிபியுஸ்சன்களிலும் சில பாலிசிலிகானிலும் உள்ளன அவற்றை வெவ்வேறு வண்ண கன்வென்ஸன்களால் குறிக்கிறோம் கன்வென்ஸன் போன்ற இந்த வயர்களில் சிலவற்றின் கீழ் டிரான்சிஸ்டர்கள் உள்ளன பாலிசிலிகான் மற்றும் டிபியுஸ்சன் லைன் எங்கே குறுக்கிட்டாலும் இங்கே ஒரு கிராஸ் உள்ளது இங்கே மற்றொரு கிராஸ் உள்ளது ஒரு டிரான்சிஸ்டர் உருவாகிறது அதை ஒரு வட்டமாகக் காட்டுகிறோம் இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும்இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும் இது மற்றொரு கன்வென்ஸன் ஆகும் ஸ்டிக் வரைபட தளவமைப்பில் ஒரு பாலிசிலிக்கான் மற்றும் டிபியுஸ்சன் லைன் குறுக்கிடுவதைக் கண்டால் 2 ஆர்த்தோகனல் பரஸ்பர செங்குத்தாக லைன்கள் உள்ளன இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும் இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் இருக்கும் இந்த ஸ்டிக் வரைபடத்தின் தளவமைப்பு உண்மையில் டிரான்சிஸ்டர் நிலை வரைபடம் அல்லது நெட்லிஸ்ட்டுடன் எளிதாக ஒத்திருக்கிறது என்பதை இடதுபுறத்தில் காட்டியுள்ளோம் இப்போது தொழில்நுட்ப அளவிடுதல் கொண்ட வயர்கள் குறுகலாகி வருகின்றன அவை மெல்லியதாகிருகின்றன அவை மெல்லியதாக மாறும் போது ரெசிஸ்டிவ் மற்றும் பிற விளைவுகளின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இன்டர்கனக்ட் தாமதங்கள் RC தாமதங்கள் மற்றும் பிற விஷயங்களைப் பற்றி ஏற்கனவே பேசினோம் அந்த தாமதங்கள் செயல்பாட்டின் வேகத்தை தீர்மானிக்கும் நிச்சயமாக மின்சக்தி நுகர்வு மீது ஒரு தாக்கம் இருக்கும் ஏனெனில் 2 வயர்கள் ஒன்றுக்கொன்று இணையாக இயங்கினால் ஒரு வயரில் சில சமிக்ஞை மாற்றம் இருந்தால் மற்றொறு வயரில் ஒரு கேப்பாசிட்டிவ் விளைவு ஏற்படலாம் மற்றும் இதன் விளைவாக பிற கம்பிக்கு சமிக்ஞை மாற்றமும் இருக்கலாம் ஒரு சமிக்ஞை மாற்றம் இருக்கும் போதெல்லாம் மின்சக்தி சிக்கல்களைப் பற்றி பேசும்போது மீண்டும் ஒரு சமிக்ஞை மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் சில டைனமிக் மின்சக்தி சிதறல் வேலைகள் நிகழ்கின்றன மற்றும் நாய்ஸும் இருக்கும் நாய்ஸ் கைப்பற்றப்படலாம் இந்த சமிக்ஞையில் ஒரு லைனில் ஏதேனும் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் சில நாய்ஸ் வேறு ஏதேனும் ஒரு லைனின் கேப்பாசிட்டிவுடன் இணைக்கப்படலாம் நாய்ஸின் தாக்கத்தை அல்லது கேப்பாசிட்டியின் இணைப்பு திறனை குறைக்க பின்பற்றப்படும் கன்வென்ஸன் என்னவென்றால் மாற்று அடுக்குகள் ஆர்த்தோகனலாக இயங்குகின்றன இதன் பொருள் என்னவென்றால் ஒரு சிப்பின் தளவமைப்பை உருவாக்கும்போது பல லேயர்கள் கட்டப்பட்டுள்ளன முதலில் சிலிக்கான் மேல் டிபியுஸ்சன் பின்னர் பாலிசிலிகான் பின்னர் உலோகத்தின் பல லேயர்களை உருவாக்குகிறோம் இப்போது தொடர்ச்சியான 2 லேயர்களில் கேப்பாசிட்டிவ் பாதிப்பு அதிகபட்சமாக இருக்கும் ஏனென்றால் தொலைவில் இருந்தால் கேப்பாசிட்டிவ்வின் மதிப்பு குறைவாக இருக்கும் தொடர்ச்சியான லேயர்களில் கேப்பாசிட்டன்ஸின் தாக்கம் அல்லது கேப்பாசிட்டிவ் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் கன்வென்ஸனின் ஒரு விஷயமாக நாம் சொல்வது என்னவென்றால் 2 வெவ்வேறு லேயர்களில் 2 வயர்கள் இயங்கினால் அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும் இந்த 2 வயர்களுக்கு இடையில் ஓவர்லேப் பரப்பளவு குறைந்தபட்சமாக இருப்பதினால் கேப்பாசிட்டிவ்வின் பாதிப்பு குறைக்கப்படும் இந்த அமைப்பில் அதைப் போன்ற ஒரு கன்வென்ஸன்யை பின்பற்றினோம் இந்த டிபியுஸ்சன் மற்றும் பாலிசிலிகான் லேயர்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இயங்குகின்றன இந்த டிபியுஸ்சன் மற்றும் இந்த உலோகம் அவை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இயங்குகின்றன தோராயமாக இந்த ஒரு கன்வென்ஸனை வடிவமைப்பாளர் பின்பற்ற முயற்சிக்கும்போது கேப்பாசிட்டிவ் விளைவு குறைக்கப்படுகிறது இப்போது வயர் ஜியோமெட்ரிஸ்யை பற்றி பேசுகையில் இங்கே வரைபடத்தில் 2 வயர்கள் ஒன்றுக்கொன்று இணையாக இயங்குவதைக் காட்டுகிறோம் இந்த வயர்கள் சிலிக்கான் தரையில் போடப்பட்டுள்ளன உண்மையில் ஒரு வயரின் தடிமன் 0 ஆக இருக்க முடியாது ஒரு வரையறுக்கப்பட்ட தடிமன் உள்ளது இது ஒரு செவ்வகத்தைப் போல இருக்கும் 3 பரிமாண வடிவத்தை வயராக உருவாக்கலாம் இந்த வடிவம் ஒவ்வொன்றும் நீளம் l அகலம் w மற்றும் தடிமன் t ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் இதுபோன்று ஒன்றுக்கொன்று இணையாக இயங்கும் 2 வயர்களின் செப்பரேஷன் அளவு s ஆக இருக்கும் அதே லேயரில் ஒரு வயரின் அகலம் s ஆக இருக்க வேண்டும் மற்றும் மற்றொரு லேயரிலிருந்து செப்பரேஷன் s ஆக இருக்க வேண்டும் நாம் மேலே இருந்து பார்த்தால் இங்கே ஒரு வயர் இயங்கும் இதுபோன்று மற்றொரு இணையான வயர் இயங்கக்கூடும் அதன் அகலம் என்பது w மற்றும் செப்பரேஷன் s ஆகும் இதேபோல் இங்கே s இருக்கும் இந்த w பிளஸ் s ஒன்றாக எடுக்கப்படுவது பிட்ச் என்று அழைக்கப்படுகிறது பிட்சின் உட்பொருளை என்ன சொல்ல முடியும் பிட்ச் என்றால் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அல்லது ஒரு குறிப்பிட்ட நீளத்திற்குள் எத்தனை லைன்களை வரையலாம் என்பதாகும் வயர்க்கு இந்த w பிளஸ் s அளவு எஞ்சியிருக்க வேண்டும் மேலும் அடுத்த வயர்க்கு முன் செப்பரேஷன் அமைப்பை அமைக்கும் இதுபோன்ற 10 இணையான வயர்கள் இருந்தால் தளவமைப்புக்கு கொடுக்க வேண்டிய மொத்த இடம் 10 w s ஆக இருக்கும் இது பிட்ச்யைக் குறிக்கிறது பிட்ச் என்பது இந்த வயர்களின் விகித விகிதம் என்று அழைக்கப்படுகிறது விகித விகிதம் என்பது ரிலேடிவ் ஜியோமெட்ரியை அடிப்படையில் தடிமன் மற்றும் அகலத்தை குறிக்கிறது t பை w என்பது விகித விகிதமாக வரையறுக்கப்படுகிறது முந்தைய செயல்முறை தொழில் நுட்பங்களில் நம்மிடம் வயர்கள் மிகவும் குறுகலானவை ஆனால் அவை மிகவும் அகலமானவை அவை ஜியோமெட்ரியில் மிகவும் அகலமானவை ஆனால் மிகவும் குறுகலானவை t பை w இன் விகித விகிதம் மிகச் சிறியதாக இருக்கும் இதற்கு முன்பு நம்மிடம் இருந்தது இதுதான் ஆனால் தொழில்நுட்ப அளவீடு மூலம் இந்த வயர்கள் மற்றும் தளவமைப்புகளின் பகுதிகளைத் பாப்பிரிக்காடிங் செய்வதற்க்கு துல்லியமான வழிமுறையை இப்போது கொண்டிருக்கிறோம் அவற்றின் அகலத்தின் அடிப்படையில் மிகவும் மெல்லியதாக இருக்கும் வயர்களை உருவாக்க முடியும் W குறைந்துவிட்டது மற்றும் நவீன செயல்முறைகளில் விகித விகிதம் ஆர்டர் ஆப் 2 ஆக இருப்பது நடைமுறைக்குரியது அதாவது தடிமன் t ஆக இருந்தால் அகலம் t பை 2 ஆக இருக்கக்கூடும் தடிமன்யை விட குறைவாகவும் இருக்கும் இதுதான் இன்று நம்மிடம் உள்ளது லேயரைப் பார்ப்பதற்கு அடி மூலக்கூறைப் போன்று பல லேயர்களை காண்பிக்கிறோம் நாம் ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுக்கு 180 நானோமீட்டர் செயல்முறையை வைத்து சொல்ல முயற்சிக்கிறவற்றின் தாக்கங்களை புரிந்து கொள்ள இது உதவும் பல உலோக லேயர்கள் இருக்கலாம் குறிப்பாக உலோக லேயர்களை காட்டுகிறோம் குறைந்தது 6 உலோக லேயர்கள் இருக்கலாம் இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம் பொதுவாக உலோக லேயர்கள் மேலே செல்லும்போது கீழே இருக்கும் உலோக லேயரை M1 எம் M2 எம் M3 எம் பின்னர் M4 எம் என்று அழைக்கிறோம் விதி என்னவென்றால் அடி மூலக்கூறை நோக்கி கீழே இருக்கும்போது நாம் வயர்களை மிகவும் துல்லியமாகவும் மெல்லியதாகவும் அமைக்கலாம் நாம் மேலே செல்லும்போது வயர்கள் தடிமனாகின்றன ஏனென்றால் மேற்பரப்பில் அதிக ஒழுங்கற்ற தன்மை இருக்கும் மேலும் அந்த மெல்லிய வயர்களை உயர்ந்த லேயர்களில் அமைப்பது நம்பகமானதாக இருக்காது அகலமான வயர்களை நாம் நகர்த்தும்போது வயர்கள் மிகவும் அகலமாகும் முதல் உலோக லேயர் M1 பொதுவாக மெல்லியதாகவும் குறுகலாகவும் இருக்கும் இந்த வயர் டிரான்சிஸ்டர்கள் மற்றும் உயர் அடர்த்தி செல்கள் போன்றவற்றை இணைக்கப் பயன்படும் மேலும் உயர் நிலை வயர்கள் இன்டர்கனக்க்ஷன்ஸ்ன்க்கு பயன்படும் M2 முதல் M4 வரை 3 லேயர்கள் உள்ளன அவை M1 ஐ விட தடிமனாக இருப்பதால் அவை நீண்ட வயர்களுக்கு இன்டர்கனக்க்ஷன்களாக இயக்கப்படலாம் M5 மற்றும் M6 இன்னும் தடிமனாக இருக்கும் அவை மின்சாரம் மற்றும் கிளாக் போன்ற முக்கியமான நெட்களை இயக்கப் பயன்படுகின்றன இந்த 180 நானோ மீட்டர் செயல்முறைக்கான பொதுவான மதிப்புகளை இங்கே இந்த அட்டவணையில் காணலாம் வயரின் அகலம் w தடிமன் t மற்றும் விகித விகிதம் என்னவாக இருக்கும் s என்பது செப்பரேஷன் t என்பது தடிமன் மற்றும் w என்பது அகலம் இந்த புள்ளிவிவரங்கள் செப்பரேஷன் அகலம் தடிமன் மற்றும் விகித விகிதங்களையும் காட்டுகிறோம் அதைப் பார்க்கும்போது லேயர் 1 முதல் லேயர் 6 வரை செல்லும்போது வயர்கள் மிகவும் தடிமனாகவும் மாறி வருகின்றன மற்றும் அகலம் பெரிதாகி வருகிறது செப்பரேஷனும் அதிகரித்து வருகிறது விகித விகிதத்தை கணக்கீடு செய்தால் அது 1 92 0 2 மற்றும் 2 ஆகும் தோராயமாக 2 எனவே விகித விகிதம் 2 ஆக உள்ளது அடுத்து வயர் ரெசிஸ்டன்ஸ்யை பார்ப்போம் இந்த வயர்கள் தடிமன் நீளம் அகலம் கொண்ட ரெக்டாங்குழற் பிளாக்குகளைத் தவிர வேறில்லை அத்தகைய ஒரு பிளாக்குகளுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஒரு முனையிலிருந்து மற்றொன்று வரை இது போன்ற சமன்பாட்டால் குறிக்கப்படுகிறது என்பதை அறிவீர்கள் இது ஒரு கான்ஸ்டன்ட் அது ரெசிஸ்டிவிட்டி என்று அழைக்கப்படுகிறது ரெசிஸ்டன்ஸ் எல் நீளத்திற்கு விகிதாசாரமாக இருக்கும் தடிமன் t க்கு நேர்மாறான விகிதாசாரமாகவும் மற்றும் அகலம் w க்கு நேர்மாறான விகிதாசாரமாகவும் இருக்கும் இப்போது ரெசிஸ்டன்ஸ் ஒரு யூனிட் தடிமன்க்கு t என்பது ஒரு குறிப்பிட்ட லேயர்க்கு கான்ஸ்டன்ட் ஆக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை வரையறுக்கிறோம் நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இந்த R க்கு சமமாகஇருக்கும் என்னகுறிக்கிறது எல் என்பது w க்கு சமமாக இருந்தால் R என்பது சமமாக இருக்கும் என்றால் என்ன என்று சொல்ல முடியுமா என்பது ஒரு ஸ்குயர் வடிவ வயரின் வடிவத்தில் இருக்கும் ஒரு வயரின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஏனெனில் ஒரு ஸ்குயர் வடிவ வயரில் எல் w க்கு சமமாக இருக்கும் வயர் இது போல் இருக்கும் எல் மற்றும் w சமமாக இருக்கும் இவை 2 டெர்மினல்ஸ் ஆக இருக்கும் நீளம் எவ்வளவு பெரியதோ அதே அளவு அகலமும் இருக்கும் ஸ்குயர் இது போன்றதா அல்லது இந்த ஸ்குயர் பெரியதா என்பது முக்கியமல்ல எல் மற்றும் w சமமாக இருக்கும் வரை அதன் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு ஒரே மாதிரியாக இருக்கும் இந்த சமன்பாட்டின் படி இதைத்தான் நாம் என குறிக்கிறோம் இப்போது லைன் இது போன்றது என்று வைத்துக்கொள்வோம் இதுபோன்ற பல சிறிய பெட்டிகளைக் கொண்ட நீளமானதாக இருக்கும் டெர்மினல்களுக்கு இடையில் ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் ஒவ்வொரு பெட்டியும் ரெசிஸ்டன்ஸ்யை கொண்டிருக்கும் இது ரெசிஸ்டன்ஸ்யை கொண்டிருக்கும் ஒரு வயரின் ரெசிஸ்டன்ஸ்யை மதிப்பிடுவதற்கான ஒரு எளிய வழிமுறை உள்ளது மிகச்சிறிய ஸ்குயர் வடிவ அம்சத்தை எடுத்துக்கொண்டு அதில் எத்தனை ஸ்குயர்கள் இருக்கும் என்பதைக் கணக்கிடுங்கள் ஒரு குறிப்பிட்ட பெட்டியின் அகலம் w ஆக இருந்தால் w எதுவாக இருந்தாலும் இது w மற்றும் நீளம் எல் இயற்கையாகவே எல் ஐ விடக் w குறைவு இங்கே ஒரு ஸ்குயர் அளவு w பை w ஆக இருப்பதாகக் கருதுகிறோம் ஒவ்வொரு ஸ்குயரும் w பை w என்று வைத்துக்கொள்ளுவோம் எத்தனை ஸ்குயர்கள் இருக்கும் ஸ்குயர்களின் எண்ணிக்கை ஆல் கிடைக்கும் ரெசிஸ்டன்ஸ் என்பது இந்த சமன்பாட்டால் கிடைக்கும் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது இந்த வரைபடம் உண்மையில் அதை உங்களுக்கு சொல்கிறது ஸ்குயர்களின் எண்ணிக்கையை எண்ணுகிறீர்கள் உங்கள் வயர் இதுபோன்ற வடிவத்தில் இருக்கிறதா அல்லது நீளத்தையும் அகலத்தையும் ஒரே பெருக்க காரணி மூலம் வயரை அதிகரிக்கிறீர்கள் அகலத்தை இரட்டிப்பாக்கி நீளத்தையும் இரட்டிப்பாக்கினாலும் உங்கள் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு அப்படியே இருக்கும் ஆகவே நாம் ஒரு கேட்டை ஸ்கேலிங் அப் அல்லது ஸ்கேலிங் டவ்ன் என்று கூறும்போது நாம் ஒரு கேட்டை பெரிதாகவோ அல்லது சிறியதாகவோ செய்கிறோம் படத்தில் வரும் கருத்து இதுதான் சேனல் பகுதி டிபியுஸ்சன் மற்றும் பாலிசிலிகானின் ஓவர்லேப் பரப்பளவு அதிகரிக்கும் அல்லது குறையும் மற்றும் எத்தனை ஸ்குயர்கள் உள்ளன என்பதைக் குறிப்பிடுவதன் மூலம் அடிப்படை ரெசிஸ்டன்ஸ் R ஸ்குயரின் அடிப்படையில் ரெசிஸ்டன்ஸின் சரியான மதிப்பு மதிப்பிடலாம் இன்டர்கனக்க்ஷன்கள் பொதுவாக உலோகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இங்கே முன்னர் இன்டர்கனக்க்ஷன்களுக்கு அலுமினியத்தைப் பயன்படுத்தினோம் இவை ரெசிஸ்டிவிட்டி ஆகும் அலுமினியம் 2 8 மைக்ரோ ஓம்ஸ் சென்டிமீட்டர் ரெசிஸ்டிவிட்டி கொண்டிருப்பதை காணலாம் ஆனால் தங்கம் தாமிரம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் சிறந்த ரெசிஸ்டிவிட்டியை கொண்டுள்ளன தங்கம் விலை உயர்ந்தது தாமிரம் மலிவானது ஆனால் தாமிரம் சிறந்தது இதில் 1 7 என்று சொல்லலாம் வெள்ளி ஒப்பிடத்தக்கது நவீன செயல்முறைகள் பொதுவாக தாமிரத்தைப் பயன்படுத்துகின்றன ஆனால் தாமிரத்தை பயன்படுத்துவதில் ஒரு சிக்கல் என்னவென்றால் தாமிர அணுக்கள் சிலிக்கானில் பரவுகின்றன இதனால் டிரான்சிஸ்டரை சேதப்படுத்தும் சரியான பராமரிப்பு எடுக்கப்பட வேண்டும் இதனால் ஒரு டிபியுஸ்சன் தடை உருவாக்கப்பட்டு இந்த தாமிர லேயர்களான வயர்கள் டிபியுஸ்சன் தடையால் சூழப்பட்டுள்ளது இந்த நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு நடைமுறையில் உள்ளன இவை வெவ்வேறு லேயர்களுக்கான பொதுவான ரெசிஸ்டன்ஸ் மதிப்புகள் அதாவது வெவ்வேறு உலோக லேயர்களின் சீட் ரெசிஸ்டன்ஸ்யை போன்றது சீட் ரெசிஸ்டன்ஸ் ஒவ்வொரு பெட்டிக்கும் ஓம் ஆக இருக்கும் இது அடிப்படையான R பெட்டி ஆகும் R பெட்டியின் மதிப்பு 1 ஆக இருக்கும் ஏனெனில் லைன்கள் குறுகலானவை ரெசிஸ்டன்ஸ் 0 08 ஆகும் ஆனால் மேலே போகும்போது லைன்கள் தடிமனாகின்றன ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு 0 02 குறைகிறது இதேபோல் பாலிசிலிகான் உலோகத்தை விட அதிகமாக உள்ளது 3 முதல் 10 வரை சிலிசைடேடு செய்யப்பட்டால் டிபியுஸ்சன் 3 ஆக இருக்கும் சிலிசைடேடு என்பது உருவாக்கும் சிறப்பு வழி இந்த சிலிசைடேடு இல்லாவிட்டால் மிகவும் எளிமையாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு அதிகரிக்கும் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு இதுபோன்று மாறுகிறது மேலே செல்லும்போது மதிப்புகள் மாறுகின்றன கீழே செல்லும்போது மதிப்புகள் அதிகரித்து வருகின்றன மற்றொரு பிரச்சினை தொடர்புகளின் ரெசிஸ்டன்ஸ் 2 லேயர்களுக்கு இடையில் தொடர்பு எப்போது வேண்டுமானாலும் இதே மாதிரி இருக்கு வேண்டும் சிவப்பு மற்றும் நீலம் இடையே ஒரு தொடர்பைக் காட்டுகிறோம் சிவப்பு பாலிசிலிகானைக் குறிக்கிறது நீலம் உலோகத்தைக் குறிக்கிறது பொதுவாக ஒரு வெட்டு அல்லது தொடர்பு தேவை இப்போது அத்தகைய ஒவ்வொரு தொடர்பும் பொதுவாக 2 முதல் 20 ஓம் வரை மாறுபடும் ரெசிஸ்டன்ஸ் மதிப்பைக் கொண்டிருக்கும் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் வேறு சில சிக்கல்களால் RC தாமதமும் அதிகமாகும் தொடர்புகளின் ரெசிஸ்டன்ஸ்யை குறைக்க விரும்பினால் ஒரு தொடர்புக்கு பதிலாக பல சிறிய தொடர்புகளைப் பயன்படுத்தலாம் இங்கே 2 வயர்கள் அருகருகே இயங்குகின்றன சில சிறிய 8 தொடர்புகளை இந்த விண்டோவில் இருப்பதை போல வைத்திருக்கலாம் இதேபோல் ஒரு மூலையில் 16 4 பை 4 தொடர்புகள் இருப்பதை இங்கே காணலாம் இதன் விளைவாக இந்த தொடர்பின் நிகர ரெசிஸ்டன்ஸ் மதிப்பு குறைவாக இருக்கும் இதுதான் பொதுவாக செய்யப்படுகிறது வயர் கேப்பாசிட்டன்ஸ் பற்றி பேசும்போது ஒரு குறிப்பிட்ட லேயரில் இயங்கும் ஒரு வயரை சைடு வியூவில் பார்க்கிறோம் அதே லேயரில் இணையாக இயங்கும் பிற வயர்கள் இருக்கலாம் மேலே உள்ள லேயரில் சில வயர்கள் இயங்கக்கூடும் கீழே உள்ள லேயரில் சில வயர்கள் இயங்கக்கூடும் ஆகவே மொத்த கேப்பாசிட்டிவ் விளைவைப் பற்றி பேசும்போது இந்த அட்ஜஸ்ண்ட் வயர்களுக்கு இடையில் கேப்பாசிட்டன்ஸ் இருக்கலாம் இதை ஒரு C அட்ஜஸ்ண்ட் என்று அழைக்கிறோம் வலதுபுறத்தில் ஒன்று இடதுபுறத்தில் ஒன்று உள்ளது எனவே பங்களிப்பு இரண்டு மடங்கு ஆகும் மேலே உள்ள லேயரின் C டாப் மற்றும் C பாட்டோமில் உள்ள லைனின் கேப்பாசிட்டன்ஸ் இந்த வயர் தாங்கும் மொத்த ரெசிஸ்டன்ஸ் அல்லது மொத்த கேப்பாசிட்டன்ஸ் C ஆக இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல மதிப்பீட்டை உருவாக்க விரும்பினால் இதை கவனிக்க வேண்டும் இப்போது அட்ஜஸ்ண்ட் லேயர் வயர்கள் ஒன்றுக்கொன்று ஆர்த்தோகனலாக இருப்பதற்கான காரணம் C டாப் மற்றும் C பாட்டோம் உள்ள மதிப்புகளைக் குறைப்பதற்க்கு ஆகும் அவை முற்றிலும் இணையாக இயங்கினால் கேப்பாசிட்டன்ஸ் மதிப்பு அதிகமாக இருக்கும் அதனால் தான் அவை ஆர்த்தோகனலாக செய்யப்படுகின்றன ஒரு இணையான ப்ளேட் மின்தேக்கியின் கேப்பாசிட்டன்ஸ் மதிப்பு இந்த வெளிப்பாட்டின் மூலம் கொடுக்கப்படுகிறது அங்கு என்பதுஊடகத்தின் டைஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் A என்பது ப்ளேட்களின் பரப்பளவு மற்றும் d என்பது செப்பரேஷன் ஆகும் ஓவர்லேப் அதிகமாக பரப்பளவு அதிகமாகும் கேப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருக்கும் வயர்கள் அல்லது ப்ளேட்களுக்கு இடையில் அதிக தூரம் இருந்தால் திறன் குறைவாக இருக்கும் இதைத்தான் நாம் பொதுவாக செய்கிறோம் என்பது பாராமீட்டர் k யை டைஎலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்களால் பெருக்கினால் கிடைப்பதை தான் என்கிறோம் இந்தசிலிக்கான் டைஆக்சைடுக்கு k இன் மதிப்பு 3 9 ஆகும் இந்த k இன் மதிப்பு குறைவாக இருந்தால் எப்சிலன் சிறியதாக இருக்கும் கேப்பாசிட்டிவ் விளைவு சிறியதாக இருக்கும் இப்போதெல்லாம் k இன் குறைந்த மதிப்பைக் கொண்ட சில பொருள்களைப் பயன்படுத்த முயற்சிக்கிறோம் இணையான ப்ளேட் கேப்பாசிட்டன்ஸ் தான் பயன்படுத்தப்படுகிறது அதாவது ஏற்கனவே லேயர்களில் குறிப்பிட்டுள்ள கேப்பாசிட்டன்ஸ் இந்த பகுதி திடமான பகுதி கருப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது இது மின்தேக்கியின் ஒரு ப்ளேட்டை குறிக்கிறது எனவே ஒரு கேப்பாசிட்டன்ஸ்யை உருவாக்கும் லேயர்கள் மேலேயும் கீழேயும் இருக்கலாம் இப்போது வயரிங் கேப்பாசிட்டன்ஸ் மதிப்புகள் இங்கே காட்டப்பட்டுள்ளன பாலிசிலிகானின் முதல் அடி மூலக்கூறு ஃபெம்டோ ஃபராட் பை மைக்ரோமீட்டர் ஸ்குயர் மைக்ரான் ஸ்குயர் 058 உலோகம் 1 அடி மூலக்கூறுக்கு குறைவாகவும் உலோகம் 2 இன்னும் குறைவாகவும் உலோகம் 3 குறைவாகவும் உள்ளது ஆனால் டிபியுஸ்சன் லேயர்களுக்கு இடையில் அடி மூலக்கூறுக்கு கணிசமான அளவுக்கு அதிகமாக உள்ளது 0 இந்த புள்ளிவிவரங்கள் பழைய செயல்முறைக்கானவை ஒரு மைக்ரான் CMOS செயல்முறை ஆனால் தொழில்நுட்பம் மதிப்புகள் குறைத்துள்ளதால் தொடர்புடைய மதிப்புகள் இன்னும் ஒத்துப்போகின்றன அந்த டிபியுஸ்சன் கேப்பாசிட்டன்ஸ் ஆதிக்கம் செலுத்துகிறது இந்த வரைபடம் இரண்டாவது உலோக லேயர் M2 வயர்களின் அகலம் w க்கு கேப்பாசிட்டன்ஸ் மதிப்பு எவ்வாறு மாறுகிறது என்பதை காட்டுகிறது இந்த பக்கத்தில் கேப்பாசிட்டன்ஸ் மற்றும் அகலத்தை காட்டுகிறோம் காண்பிக்கப்படும் இந்த வெவ்வேறு ப்லாட்கள் வெவ்வேறு பிட்ச்யைக் குறிக்கின்றன அதாவது செப்பரேஷன் எனவே வயர்கள் அகலமாகப் பிரிக்கப்பட்டால் மிகப்பெரிய புள்ளி s இன்பினிட்டிக்கு சமமாக இருக்கும் இங்கே கேப்பாசிட்டன்ஸ் குறைவாக உள்ளது ஆனால் வயர்கள் நெருங்கி வருவதால் கேப்பாசிட்டன்ஸ் மதிப்புகள் அதிகரித்து வருகின்றன இந்த பொதுவான போக்கு அனைத்து லேயர்களுக்கும் உள்ளது இந்த யோசனையை உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த வரைபடத்தைக் காட்டியுள்ளேன் இதன் மூலம் நாம் விரிவுரையின் முடிவுக்கு வருகிறோம் அடுத்த விரிவுரையில் இந்த இன்டர்கனெக்ட் மாடலிங்ல் இருக்கும் சில சிக்கல்களைத் பார்ப்போம்